புள்ளி மின்னூட்டங்கள் பலவற்றால் ஏற்படும் கூலும்பின் விசை கூலும்பின் விசை மேற்பொருந்துதல் கொள்கையைப் பின்பற்றுகிறது அதாவது பல மின்னூட்டங்களால் ஏற்படும் விசையானது தனித்தனி மின்னூட்டத்தின் காரணமான விசையின் கூட்டுத்தொகையாக வழங்கப்படுகிறது எனவே இதுதான் நாம் இதுவரை கற்றுக்கொண்டது இப்போது இந்த இயல்பு காரணமாக நான் Q1 Q2 Q3 Q4 மற்றும் பல மின்னூட்டங்களை எடுத்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட q மின்னூட்டத்தில் உள்ள விசை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் இந்த தூரம் r1 ஆகவும் இந்த தூரம் r2 ஆகவும் இந்த தூரம் r3 ஆகவும் இந்த தூரம் r4 ஆகவும் இருக்கட்டும் அவற்றை வெக்டர்களாக எழுதுகிறேன் எனவே இது வெக்டர் இது வெக்டர் இது வெக்டர் இது வெக்டர் நிகர விசையானது q இல் தனித்தனி விசைகளின் தொகுப்பாக இருக்கும் இது வெக்டர் தொகைகளாக இருக்க வேண்டும் எனவே இது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 இது பொதுவானது q பெருக்கல் Q1 ன் கீழ் r1 வர்க்கம் r1 அலகு வெக்டர் மற்றும் Q2 ன் கீழ் r2 வர்க்கம் r2அலகு வெக்டர் மற்றும் பல ஆக இருக்கும் Fnet14π0qQ1r12r1Q2r22r2 வெக்டர்கள் எழுதும்போது அவை நேர்மறை அல்லது எதிர்மறை மின்னூட்டங்கள் என்றாலும் அனைத்து திசைகளும் சரியாக கருத்தில் கொண்டு எழுதப்பட்டிருப்பதைக் கவனியுங்கள் எனவே நிகர விசை FNet சமம் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 விசைகளுக்கு q கூட்டுத்தொகை Qi ன் கீழ் ri வர்க்கம் ri அலகு வெக்டர் என்று எழுதலாம் Fnet14π0qQiri2ri சில நேரங்களில் இது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q கூட்டுத்தொகை i Q i ன் கீழ் r கனம் என்று எழுதி அதே போன்று இதை ஒரு வெக்டர் ஆக மாற்றி ஏனென்றால் ri வெக்டர் ri ஆல் வகுக்க படுவதால் ri அலகு வெக்டராக இருக்கும் Fnet14π0qQiri3ri இது மேற்பொருந்துதல் கொள்கை என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது புலங்களை நேரியல் முறையில் சேர்ப்பதன் மூலம் நிகர புலத்தை கணக்கிட முடியும் இதன் பொருள் என்னவென்றால் மின்னூட்டம் Q1 இருமடங்காக இருந்தால் Q1 ஆல் ஏற்படும் விசையும் இரட்டிப்பாகும் எனவே இப்போது சில உள்ளமைவுகளில் விசைகளை கணக்கிட இதைப் பயன்படுத்தலாம் என்னிடம் இரண்டு மின்னூட்டங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டு ஒன்று என்னிடம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தால் பிரிக்கப்பட்ட இரண்டு மின்னூட்டங்கள் உள்ளன இது xy தளத்தில் x y இல் உள்ளது என்று சொல்லலாம் இது மின்னூட்டம் Q ஆகவும் இது மின்னூட்டம் Q ஆகவும் இருக்கட்டும் இவை a என்ற தூரத்தால் பிரிக்கப்படுகிறது இவற்றிலிருந்து x தொலைவில் மூன்றாவது மின்னூட்டம் q ஐ வைக்கிறேன் இது q q இல் உள்ள விசையை கண்டறிய வேண்டும் நாம் முன்பு கூறியது போல q இல் உள்ள விசை மேல் மின்னூட்டத்தின் காரணமாக உள்ள விசை இதை 1 என்று அழைப்போம் இதை 2 என்று அழைப்போம் ஆகவே இது 1 ன் காரணமான விசை கூட்டல் 2 ன் காரணமான விசை FF1F2 இது ஒரு வெக்டர் விசை சரியா எனவே மின்னூட்டம் 1 ஐ எடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இங்கே மின்னூட்டம் 1 q இங்கே மின்னூட்டம் q இது இங்கே ஒரு தூரம் x இது a ன் கீழ் 2 தூரத்தில் உள்ளது இந்த விசை இந்த வெக்டர் மூலம் கொடுக்கப்பட உள்ளது எனவே F1 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q q ன் கீழ் இந்த தூரம் என்ன இது x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 என்பதன் வர்க்க மூலம் இதன் வர்க்கமானது x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 முறை இத்திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் ஆகும் இந்த வெக்டர் என்ன இந்த வெக்டர் கழித்தல் இந்த வெக்டர் தவிர வேறில்லை எனவே இது x x கேப் கழித்தல் a ன் கீழ் 2 y கேப் அது மின்னூட்டம் 1 லிருந்து q க்கு உள்ள வெக்டர் வடிவம் ஆகவே ஓரலகு வெக்டர் ஆனது x x கேப் கழித்தல் a ன் கீழ் 2 y கேப் வகுத்தல் அதன் மதிப்பிற்கு சமம் இது x வர்க்கம் கூட்டல் a வர்க்கம் வகுத்தல் 4 என்பதன் வர்க்க மூலத்திற்கு சமம் இதை இங்கே வைத்து ஓரலகு வெக்டர் பெற x x கேப் கழித்தல் a ன் கீழ் 2 y கேப் வகுத்தல் x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 ஒரு பகுதி எனவே இதில் எனது இறுதி விடை என்னவென்றால்1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q q ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 அடுக்கு 3 ன் கீழ் 2 இது யாதெனில் தூரம் அடுக்கு மூன்று மடங்கு x x கேப் கழித்தல் a ன் கீழ் 2 y கேப் வெக்டர் ஆகும் F114π0Qqx2a2432 இதை மீண்டும் எழுதுகிறேன் என்னிடம் உள்ள இந்த உள்ளமையில் மின்னூட்டம் Q உள்ளது இங்கே மின்னூட்டம் Q மின்னூட்டம் q இங்கே x தூரத்தில் a ன் கீழ் 2 a ன் கீழ் 2 இதை மின்னூட்டம் 1 என்று அழைக்கிறேன் இதை மின்னூட்டம் 2 என்று அழைக்கிறேன் எனவே விசை F1 சமம் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q q ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 அடுக்கு 3 ன் கீழ் 2 பெருக்கல் x x கேப் கழித்தல் a ன் கீழ் 2 y கேப் F114π0Qqx2a2432 அது அர்த்தமுள்ளதாக இருப்பதைப் பார்ப்போம் இது X திசையில் உள்ள விசை இந்த வழி என்றும் y திசையில் விசை எதிர் திசையில் உள்ளது என்றும் கூறுகிறது இது மிக சரியானது ஏனெனில் நிகர விசை இப்படி இருக்கப் போகிறது இது போன்ற x கூறு மற்றும் y கூறு நான் இதேபோல் இப்போது F2 ஐ எழுத முடியும் F2 இந்த வெக்டருக்கு நேராக உள்ளது தவிர ஒரே மதிப்பு கொண்டது இந்த வெக்டர் என்ன இந்த வெக்டர் ஆனது x x கேப் கழித்தல் மைனஸ் a ன் கீழ் 2 y கேப் இது x x கேப் கூட்டல் a ன் கீழ் 2 y கேப் ஆகும் எனவே F2 ஐ 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q q ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 அடுக்கு 3 ன் கீழ் 2 என எழுதலாம் இது அதே தூரம் இந்த தூரமும் மேல் தூரமும் ஒன்றே இந்த வெக்டர் x x கேப் கூட்டல் a ன் கீழ் 2 y கேப் என்று மாற்றுகிறது F214π0Qqxxa2yx2a2432 எனவே நீங்கள் இப்போது இரு விசைகளையும் கண்டுபிடித்தீர்கள் அவற்றைச் கூட்டினால் நான் நிகர விசையைப் பெறுகிறேன் இது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q q ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் a வர்க்கத்தின் கீழ் 4 அடுக்கு 3 ன் கீழ் 2 இந்தப் பகுதி ரத்து செய்யப்படும் என்பதை கவனிக்கவும் 2 x x முறை 1 நேர்மறையான அடையாளம் 1 எதிர்மறை அடையாளம் என்பதே இதன் விடை F14π0Qqx2a2432 கவனிக்கவேண்டிய ஒன்று x 0 என்றால் F 0 க்கு சமம் இதில் அர்த்தம் உள்ளது ஏனெனில் இங்கே உள்ள இந்த மின்னூட்டம் இதை இந்த வழியில் தள்ளுகிறது மற்றொன்று அந்த வழியில் தள்ளுகிறது ஆக நிகர விசை 0 இரண்டாவதாக x மிகப் பெரியதாக மாறினால் a வர்க்கத்தின் கீழ் 4 கை நான் புறக்கணிக்க முடியும் இப்போது நிகர விசை F ஆனது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 2 Q q ன் கீழ் x வர்க்கம் F14π02Qqxxx2 எனவே மையத்தில் ஒரு மின்னூட்டம் 2 q இருந்து q இல் விசையை செலுத்துவது போன்றது மற்ற சில விஷயங்களை நாம் கவனிக்கிறோம் எனவே முடிவாக இந்த முதலாம் அத்தியாயத்தில் நாம் கற்றுக்கொண்டது கூலும்பின் விதி ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னூட்டம் காரணமாக கொடுக்கப்பட்ட மின்னூட்டத்தில் ஏற்படும் விசையை எவ்வாறு கணக்கிடுவது ஆகியவை அடுத்த பாடத்தில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் பகிரப்பட்ட மின்னூட்டங்கள் மின்னூட்ட பகிர்வு மற்றும் இந்த பகிர்வின் காரணமாக ஏற்படும் விசையை கணக்கிடுவது ஆகியவற்றை பார்ப்போம்